Basic 8085 Microprocessors கணினி கட்டமைப்பு விரிவுரையில் செயலியின் அமைப்பு மற்றும் அதன் அடிப்படைக் கூறுகள் ஆகியவற்றைப் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக அடிப்படை நுண்செயலியான 8085 நுண்செயலி பற்றி பார்ப்போம் நுண்செயலிகள் மற்றும் நுண் கட்டுபடுத்தி ஆகியவற்றின் குறியீடுகளை புரிந்துகொள்ள இதை கற்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அனைத்து செயலியிலும் வடிவமைப்பு அடிப்படையாக இருக்கின்றது நுண் செயலிகள் பற்றி அறிந்துகொள்ள 8085 நுண்செயலி நல்ல எடுத்துக்காட்டாக உள்ளது இன்றைய காலகட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட பல நுண் செயலிகள் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் 8085 தான் அடிப்படையாக திகழ்ந்தது இதிலுள்ள கருத்தாக்கங்களே புதிய செயலிகளை வடிவமைக்க வழிவகுத்தது எனவே முதலாவதாக 8085 இன் வடிவமைப்பு பற்றி பார்ப்போம் நுண் செயலிகள் என்றால் என்ன இதற்கான விடையை அறிவதற்கு முன் நுண்கணினி நுண்செயலி மற்றும் நுண்கட்டுப்பாடு ஆகியவற்றின் வேறுபாட்டை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நுண்கணினி என்பது ஒரு நுண்செயலியை CPU ஆக கொண்ட அமைப்பு ஆகும் அனைத்து கணினிகளிலும் மத்திய செயலாக்க அலகு என்பது நுண்கணினியே ஆகும் இதற்கென மெமரி அலகு உண்டு ஆனால் IO கருவிகள் தனியாக இதனோடு இணைக்கப்பட வேண்டும் ஒரு முழு கணினி அமைப்பை கட்டமைக்க இதனுடன் கூடுதல் கருவிகளை இணைக்க வேண்டும் ஒரு செயல்பாட்டை செய்ய நுண்செயலியுடன் மெமரி மற்றும் IO கருவிகள் இணைக்கப்பட வேண்டும் ஒரு CPU நுண்செயலியாக இருக்கும் பட்சத்தில் அதனை நாம் நுண்கணினி என்கிறோம் ஒரு கணினி அமைப்பு முழுமையாக்கப்பட அதனோடு மெமரி மற்றும் IO கருவிகளை இணைக்க வேண்டும் நுண்செயலி என்பது ஒரு சிலிக்கான் சிப் ஆகும் இதில் ALU பதிவேடு மின்சுற்று மற்றும் கட்டுப்பாடு மின்சுற்றுகள் உள்ளடங்கும் CPU வடிவமைப்பு விரிவுரையில் CPU இல் எண்கணித மற்றும் தர்க்க அலகை எண்கணிதம் மற்றும் தர்க்க செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் என அறிந்து கொண்டோம் அதுபோல பதிவேடு வங்கியானது இயக்கத்தின் போது கிடைக்கும் இடைநிலை மதிப்புகளை கையாளவும் CPU வழியாக செயல் ஏற்பிகளையும் அணுக பயன்படுத்தலாம் என்பதையும் அறிந்து கொண்டோம் மேலும் தர்க்க கட்டுப்பாட்டை பயன்படுத்தி முழு செயல்பாட்டையும் கட்டுப்படுத்தலாம் எனவும் அறிந்துகொண்டோம் முந்தைய காலங்களில் ALU வடிவமைப்பு தனியே பதிவேடு மின்சுற்றுகள் தனியே தர்க்க கட்டுப்பாடு வடிவமைப்பு என பல பிரிவுகளால் செயலி வடிவமைக்கப்பட்டது இதனை பிட் வெட்டப்பட்ட செயலி என்று அழைக்கிறோம் வடிவமைப்பு வகுப்புகளில் 4 பிட் ALU 4 பிட் பதிவேடுகள் ஆகியவற்றை பயன்படுத்தியது போல இதுபோன்ற அமைப்புகளில் 8 பிட் ALU தேவைப்பட்டால் இரண்டு 4 பிட் ALU களை பயன்படுத்தி வடிவமைக்கலாம் அதுபோல அதிக அளவு கொண்ட ALU துண்டு தேவைப்பட்டால் 8 பிட் அல்லது 16 பிட் துண்டுகளை இணைத்து இதனை வடிவமைக்கலாம் பிட் துண்டாக்கப்பட்ட வடிவமைப்பில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அனைத்து தொகுதிகளும் தனித்தனியே இருக்கும் அதாவது ALU தனி சிப்பிலும் பதிவேடு மற்றொரு சிப்பிலும் இருக்கும் அதன் பின்னர் அனைத்து தொகுதிகளும் ஒரு அச்சு மின்சுற்று பலகையில் ஒருங்கிணைக்கப்படும் பின்னர் செம்பு கம்பிகள் வழியாக அனைத்தும் இணைக்கப்படும் இங்கே அமைப்பின் வேகமானது வெளிப்புற கம்பியை பொறுத்து இருக்கும் இதனால் அதிவேக செயல்பாட்டை இந்த வடிவமைப்பில் பெறமுடியாது எனவே அதிவேக செயல்பாட்டை பெற இந்த அனைத்து கூறுகளும் ஒரே சிப்பாக CPU குள் இருத்தல் வேண்டும் எனவே தான் நுண் செயலிகள் ஒரே சிப்பாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன ஒரே சிலிக்கான் சிப்பில் ALU பதிவேடுகள் மற்றும் கட்டுப்பாடு மின்சுற்றுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கும் பிந்தைய வகுப்புகளில் நுண்கட்டுப்படுத்தி பற்றி அறிமுகபடுத்தலாம் எம்பெடட் தேவைகளுக்கான வடிவமைப்புகளாக கருதப்படும் அலைபேசி தொலைபேசி குளிர்சாதன பெட்டி மற்றும் எண் முறை புகைப்படக்கருவி ஆகியவற்றில் நுண்கட்டுப்படுத்தியின் தேவை அதிகமாக உள்ளது அதாவது சிறியஅளவு கொண்ட தொகுதிகளை அனைவரும் விரும்புவது வழக்கம் அதாவது யாரும் பெரிய அளவிலான ஒரு அலைபேசியை விரும்புவதில்லை அனைவரும் பெரிய திரை அளவை விரும்பினாலும் மின்சுற்று மற்றும் மற்ற பகுதிகள் சிறியதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஒரு அச்சு மின்சுற்று பலகையில் செயலி மெமரி IO போன்ற கூறுகளை சிறியதாக வடிவமைப்பது இயலாத ஒன்று அது கணிசமான இடத்தை எடுத்துக்கொள்ளும் இடத்தை சிறியதாக்க அனைத்து கணினி பகுதிகளையும் ஒரே சிப்பில் வடிவமைக்க வேண்டும் எம்பெடட் போன்ற தேவைகளுக்கு இந்த வடிவமைப்பு தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது இங்கே நுண்எண் ஏன் பயன்படுத்தப்படுகிறது ஏன் செயலி என்று அழைக்கப்படவில்லை நுண்செயலி என்பது நுண் மற்றும் செயலி என்பதன் சேர்க்கை ஆகும் செயலி என்பது தரவுகளை செயலாகும் கருவி எனலாம் குறிப்பாக இது இரும எண்களை பயன்படுத்தி செயலாக்கும் கருவியாகும் மின்னணு மின்சுற்றை பொறுத்தவரையில் 0 மற்றும் 1 ஐ செயலாக்கம் செய்யும் இங்கே செயலாக்கம் என்பது எண்களை கணிப்பதை குறிக்கும் ஒரு கருவியானது செயலாக்கம் செய்தால் அதனை செயலி என்று அழைக்கலாம் செயலியின் மூலமாக எண்களில் செயலாக்கப்படும் அனைத்து செயல்பாடுகளும் நுண்செயலி வடிவமைப்பு குழுவினரால் வரையறுக்கப்படும் கொடுக்கப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி எந்தெந்த செயல்பாடுகளை செயலியால் செய்ய முடியும் என்பதை நுண்செயலி வடிவமைப்பு குழுவினர் தீர்மானிக்கிறார்கள் இதற்கு ஏற்றவாறு நுண்செயலி அந்த செயல்பாடுகளை மட்டும் செய்கின்றன இது அனைத்து செயலி வடிவமைப்புக்கும் பொருந்தும் செயலி என்பதைப்பற்றி அறிந்து கொண்டோம் அடுத்ததாக நுண் என்பதன் பொருளை அறிய முயற்சிப்போம் 1960 களில் செயலிகள் தனித்தனி பகுதிகளாக கட்டமைக்கப்பட்டன இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு சில செயல்பாடுகளை செய்தன ஆனால் இவற்றின் வேகம் குறைவாகவும் அளவில் பெரியதாகவும் இருந்தன இதன் மின்சுற்று அளவும் பெரியதாக இருந்தது இதுபோன்ற ஒரு அமைப்பை யாரும் விரும்பவில்லை அதுமட்டுமல்லாமல் அதன் மின் நுகர்வும் அதிகமாக இருந்தது இதனால் இதன் அளவை குறைத்து செயல்திறனை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இதனால்தான் அனைத்து வடிவமைப்பும் ஒரே சிப்பில் கொண்டுவரப்பட்டது 1970 இல் நுண்சிப் கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே அனைத்து கூறுகளும் ஒற்றை சிலிக்கான் துண்டில் வடிவமைக்கப்பட்டது இதனால் இதன் அளவு குறைக்கப்பட்டு வேகம் அதிகரிக்கப்பட்டது இவ்வாறாக நுண்செயலி என்பது நுண்சிப்பிலிருந்து பிறந்தது இயல்பாகவே நமக்குள் எழும் கேள்வி என்னவென்றால் சிறிய செயலியானது நுண்செயலியை போன்று இருக்குமா என்று இதற்கான விடை இல்லை என்பதே ஏனென்றால் முற்காலத்து செயலியானது தனித்தனி பகுதிகளிலிருந்து பிற்காலத்தில் ஒரே சிப்பாக மாற்றப்பட்டது 1970 இல் உள்ள நுண்செயலியோடு ஒப்பிட்டால் இன்றைய நுண்செயலியில் தொகுதிகளின் தீவிர ஒருங்கிணைப்பை காணமுடியும் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் சிறிய செயலி என்ற ஒன்றை பயன்படுத்துவதில்லை சிறியகணினி எனப்படுவது மெயின்பிரேம் கணினியை விட சிறியது என்பதை உணர்த்தவே அவ்வாறு அமைக்கப்பட்டது ஆக நுண்செயலி என்றால் என்ன இதன் விடையை தான் அறிய முற்படுகிறோம் ஒரு சாதாரண மனிதன் நுண் செயலியை வரையறுக்கும் போது இதனை நிரலுக்கு ஏற்றவாறு மெமரியில் உள்ள எண்களை பெற்றுகொண்டு எண்கணித தர்க்க செயல்பாடுகளை நிரல்படுத்தக்கூடிய கருவி என்பர் இங்கே நிரலானது மெமரியில் பதியப்பட்டிருக்கும் அதேபோல கணிக்கப்பட்ட விடையும் மெமரியில் பதியப்படும் இதுதான் நுண் செயலியின் மேலோட்டமான செயல்பாடு அடுத்ததாக நிரல்படுத்தக்கூடிய கருவி எடுத்துக்கொள்ளும் உள்ளீடுகள் மற்றும் இதனால் செய்ய முடியும் செயல்பாடுகள் ஆகியவற்றைப் பற்றி பார்ப்போம் ஆக முதலாவதாக செயல்பாட்டு வகை அடுத்ததாக செயல்ஏற்பிகளின் வகைகள் இறுதியாக இதனால் உருவாக்கப்படும் விளைவுகள் ஆகியவற்றின் விடைகளை அறிந்த பிறகு நாம் நுண்செயலியின் வரையறையை அறிவோம் முதலாவதாக நிரல்படுத்தக்கூடிய கருவி என்பதன் விளக்கத்தை பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய ஒரு மின்சுற்றை வடிவமைக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக ஒரு மின்சுற்றானது கொடுக்கப்பட்ட ஒரு பிட் உள்ளிட்டை ஊடுகதிர் செய்ய வேண்டும் அதில் நான்கு 1 கள் முறையாக கிடைக்கப்பெற்று பின்னர் ஒரு 0 கிடைக்கப்பெற்றால் 1 என்பதை விடையாக அந்த மின்சுற்று கொடுக்க வேண்டும் இதனை flip flop மற்றும் கேட்டுகள் பயன்படுத்தி ஒரு மின்சுற்றை வடிவமைத்து இந்த செயல்பாடை செய்யலாம் ஆனால் இந்த மின்சுற்றால் இந்த செயலை மட்டுமே செய்ய முடியும் இதில் நிரல் அமைக்கப்பட முடியாது ஆனால் நுண்செயலிகள் நிரல் அமைக்கப்பட கூடிய கருவியாகும் இந்த கருவி தகவலை பெற்றுக்கொண்டு நிரலால் வரிசையாக கொடுக்கப்படும் வழிமுறைக்கு ஏற்ப ஒருசில செயல்களை செய்கிறது நுண்செயலிகள் வழிமுறைகளால் வழி நடத்தப்படுகிறது அனைத்து வகையான நுண்செயலிகளிலும் மீட்டமை எனும் பின் பயன்படுத்தப்படுவதுண்டு நுண்செயலியானது மீட்டமை செய்யப்பட்டால் மெமரியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட முகவரியை அணுகி அதிலுள்ள வழிமுறையை பெற்றுக்கொள்ளும் பின்னர் ப்ரோக்ராம் கவுண்டர் புதுப்பிக்கப்படும் பின்னர் அடுத்த வழிமுறை குறி வைக்கப்பட்டு தொடர்ந்து அவை இயக்கப்படும் செயலி இயக்கப்படும் போது சரியான வழிமுறை அந்த குறிப்பிட்ட மெமரி இடத்தில் இல்லை என்றால் நுண் செயலி என்ன செய்யும் என்பது நுண்செயலி வடிவமைப்பை பொறுத்து இருக்கும் ஒவ்வொரு சுழற்சியின் தொடக்கத்திலும் அடுத்த கட்டளையை மெமரியிலிருந்து பெற செயலி முயற்சிக்கும் அவ்வாறு முயற்சிக்கும்போது அர்த்தமற்ற வழிமுறை மெமரியில் இருக்குமாயின் விதிவிலக்கு சூழ்நிலை ஏற்படும் இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பது நுண்செயலி வடிவமைப்பாளரை பொறுத்து வரையறுக்கப்படும் இதுபோன்ற பிழைகள் ஏற்படாமல் நுண்செயலியானது சரியான வழிமுறைகளை பெற்று நேர்த்தியாக இயக்கப்பட வேண்டியது அவசியம் நம்மிடம் இன்று ஒரு நுண்செயலி இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இது ஒரு அறையின் வெப்பத்தை உணர்ந்துகொண்டு அதன் மதிப்புக்கு ஏற்றவாறு வெப்பநிலை உணர்த்தியானது AC அல்லது வெப்பம் ஏற்றியை இயக்க வேண்டும் மற்றொரு நாள் இதே நுண்செயலியை பயன்படுத்தி வேறொரு செயலை அதாவது மின்தூக்கி கயிறு மேற்பார்வை செயலைச் செய்யவும் இதை பயன்படுத்தலாம் இங்கே நுண்செயலி ஒன்றுதான் ஆனால் அதிலுள்ள நிரலானது மாற்றப்படும் ஆக மெமரியில் நிரலை மாற்றி வேறு ஒரு செயலை செய்ய முடியும் இவ்வாறாக நிரலை மாற்றி மற்றொரு செயலை நுண்செயலி செய்வதைத்தான் நிரல்மைப்பு என்கிறோம் நுண்செயலியானது ஒரு சில குறிப்பிட்ட வழிமுறைகளையும் அல்லது செயல்பாடுகளையும் இயக்கும் இதைத்தான் வழிமுறை அமைப்பு என்கிறோம் நுண்செயலியின் பயனர் பதிவேடை பார்த்தால் செயலியால் ஆதரவளிக்கும் கட்டளைகள் அங்கு விளக்கப்பட்டிருக்கும் நிரல்களை எழுதும்போது அந்தக் குறிப்பிட்ட கட்டளைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உயர்நிலை மொழிகளான C ஜாவா அல்லது C ஆகியவற்றை பயன்படுத்தி இருப்போம் அங்கே தொகுப்பியானது நிரலை தொகுத்து மொழிபெயர்க்கும் இந்த மொழிபெயர்க்கப்பட்ட நிரலை மட்டுமே செயலி புரிந்துகொள்ளும் ஒரு 8085 செயலி இணைக்கப்பட்ட கணினியில் C மொழியில் நிரலானது இயக்கப்பட்டால் அதில் உள்ள தொகுப்பி இதனை புரிந்து கொள்ளும் விதமாக மொழி பெயர்த்துக் கொடுக்கும் இனி இந்த கணினியுடன் ARM செயலி இணைக்கப்பட்டால் அதற்கேற்ற தொகுப்பி கொடுக்கப்பட்ட நிரலை ARM புரிந்து கொள்ளும் விதமாக மொழிமாற்றம் செய்யும் இவ்வாறாக நுண்செயலியானது வடிவமைப்பாளரால் கொடுக்கப்பட்ட இயந்திர வழிமுறைகளை புரிந்து கொள்கிறது இது பயனர் கையில் இல்லை கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை மட்டுமே பயன்படுத்தி பயனர் நிரலை எழுத முடியும் கணக்கிடுவதற்காக சில தரவுகளை செயலி எடுத்துக்கொள்ளும் என்று குறிப்பிட்டிருந்தேன் இந்த தரவுகள் உள்ளீட்டு கருவி மூலம் கிடைக்கப்பெறுகிறது புறக் கருவியில் ஒரு எண்ணை உள்ளிட்டு அதனையும் நுயண்செயலியுடன் இணைத்துக்கொள்ளலாம் மேலும் அதனை மெமரி மற்றும் IO கருவிகளுடனும் இணைத்துக்கொள்ளலாம் நிரலில் உள்ளிடப்பட வேண்டிய மதிப்புகள் மெமரியில் இருக்கும் பட்சத்தில் மெமரியையும் ஒரு உள்ளீட்டு கருவியாக எடுத்துக் கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக 100 எண்களை வரிசைப்படுத்த வேண்டுமென்றால் முதலில் இந்த எண்கள் மெமரியில் பதியப்பட வேண்டும் இவ்வாறாக நிரலில் தேவைப்படும் எண்கள் வரிசையாக மெமரியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக வெப்பத்தை ஒரு வெப்ப உணர்த்தி வழியாக கண்டறியப்பட்டு அதனை செயலிக்குள் மாற்ற வேண்டுமென்றால் இங்கே வெப்ப உணர்த்தி உள்ளீட்டு கருவியாக பயன்படுத்தப்படும் இவ்வாறாக வெவ்வேறு உள்ளீட்டுக் கருவிகளை பயன்படுத்தலாம் தரவுகளை வெளி உலகிலிருந்து ஒரு இடைமுகம் வழியாக செயலிக்குள் கொண்டு வருபவையே உள்ளீட்டு கருவிகளாகும் வெளியுலகில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இங்கே தரவுகள் அனைத்தும் இயற்கையாகவே தொடர் முறையில் இருக்கும் இதனால் ஒரு எண்முறை மின்சுற்றை வடிவமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது காரணம் நுண்செயலியால் எண்முறை தகவலை மட்டுமே செயலாக்க முடியும் உதாரணமாக ஒரு மின் சொடுக்கியானது மின்விளக்கின் ஆன் மற்றும் ஆஃப் நிலையில் வைத்திருக்கறதா என்பதை உணர்வது ஒரு தொடர் தகவலாகும் அதுபோல வெப்பநிலை உணர்த்தி வெவ்வேறு வெப்பங்களை மின்னழுத்தமாக வெளியிடுவதும் ஒரு தொடர் தகவலாகும் அவை எண் முறை தகவல் அல்ல செயலிக்கும் உள்ளீட்டு கருவிகளுக்கிடையே தொடர் தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ள இயலாது காரணம் தொடர் தகவலை செயலியால் புரிந்து கொள்ள முடியாது இதனால் ஒரு மின்ற்றானது தொடர் தகவலை எண்முறை தகவலாக வெளியீட்டில் கொடுக்கும் விதமாக பயன்படுத்த வேண்டும் இந்த எண்முறை தகவலை செயலியால் கையாள முடியும் இவ்வாறாக செயலி வெளியுலகத்தோடு தொடர்பு வைத்துக்கொள்ள ADC மற்றும் DAC ஆகியவற்றை பயன்படுத்துகின்றது இதுபோல தட்டச்சுப் பலகை சுட்டி மின் சுடக்கி ஆகியவற்றையும் உள்ளீட்டுக் கருவிகளாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக எண்கள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன எதனைப் போன்ற மதிப்புகளை இங்கே பயன்படுத்தலாம் எண்களின் அளவு எவ்வளவாக இருக்கலாம் என்பதை அறிவோம் முழு எண்களை செயலியில் பயன்படுத்தும்போது அவற்றின் மதிப்பு முடிவிலியாக இருக்க முடியாது காரணம் அளவில் பெரிய மதிப்புகளை கணினிக்குள் சேமிக்க முடியாது ஆக நிலையான அளவை கொண்ட மதிப்பை மட்டுமே இதில் சேமிக்க முடியும் 16 பிட் கொண்ட முழு எண்களை பயன்படுத்துவதாக இருந்தால் அவற்றின் வரம்பு 32768 முதல் 32767 வரை இருக்க வேண்டும் நுண் செயலியால் இரும எண்களை மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஆறுகோண எண்களையோ எண்கோண எண்களையோ இதனால் புரிந்துகொள்ள முடியாது செயலியில் எண்கோணம் அல்லது ஆறுகோண எண்களை குறிப்பிட்டாலும் அவை இரும எண்களை மட்டுமே புரிந்துகொள்ளும் இரும எண்களை பிட் என்றும் அழைப்பதுண்டு இதில் உயர்நிலை மின்னழுத்தம் என்பது 1 எனவும் தாழ்நிலை மின்னழுத்தம் என்பது 0 எனவும் பதியப்படும் இவற்றை தர்க்க உயர்நிலை மற்றும் தர்க்க தாழ்நிலை என்றும் அழைக்கலாம் நுண் செயலியால் பிட் குழுவையும் அங்கீகரிக்க முடியும் இதனை வார்த்தை என்றும் அழைப்பர் முழு எண்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டால் இதனை எந்த அளவு வரை கையாள முடியும் என்பதில் ஒரு வரையறை வேண்டும் இதனைக் குறிப்பிட வார்த்தை என்பது பயன்படுத்தப்படுகிறது இங்கே வார்த்தை என்பது பிட்டுகளின் தொகுப்பு ஆகும் அதாவது 16 பிட் அல்லது 32 பிட் என்பதை போன்றவை இந்த வார்த்தையின் அளவும் வடிவமைப்பாளர்களால் நிர்ணயிக்கப்படுகிறது கூட்டல் கழித்தல் பெருக்குதல் வகுத்தல் மற்றும் ஒப்பிடுதல் ஆகிய செயல்பாடுகள் அனைத்தும் இந்த வார்த்தையை அடிப்படையாகக் கொண்டே செயல்படுத்தப்படும் நுண் செயலியால் கையாளப்படும் வார்த்தையின் அளவுதான் அந்த செயலியின் செயல் திறன் ஆகும் 8 பிட் கொண்ட எண்களை செயல்படுத்தும் செயலியை 8 பிட்டு நுண்செயலி என்கிறோம் இதனால் 8 பிட் எண்களை மட்டுமே இயக்க முடியும் ஒரு கூட்டல் செயலை செய்ய 8 பிட் எண்களை உள்ளீடாக பெற்று அதன் விடையும் 8 பிட்டாக கொடுக்கும் இதனோடு கேரி என்ற ஒரு பிட்டையும் கூடுதலாக கொடுக்கும் ஒரு ஆற்றல்மிக்க செயலி என்பது அளவில் பெரிய மதிப்புகளை கையாளும் திறன் பெற்றவையாகும் சிறிய அளவிலான எண்களை கையாண்டால் அதனை அடிப்படை செயலி என்கிறோம் இதனால் சிறிய அளவிலான தரவுகளை மட்டுமே இயக்குகீடு செய்ய முடியும் ஒரு அடிப்படை 8 பிட் செயலியில் 8 பிட் கூட்டல் செயலை எளிமையாக செய்யலாம் ஆனால் இதில் 16 பிட் கூட்டல் செய்யவேண்டுமென்றால் இதற்கென தனியாக மென்பொருளை பயன்படுத்த வேண்டும் இந்த செயல் சாத்தியமல்ல என்று கூறவில்லை ஆனால் 8 பிட்டை விட 16 பிட் செயல்பாட்டிற்கு அதிகமாக நேரத்தை இந்த 8 பிட் செயலி எடுத்துக்கொள்ளும் இவ்வாறாக இதன் செயல்திறன் மாறுபடும் 8085 ஐ எடுத்துக் கொண்டால் அது ஒரு 8 பிட் நுண்செயலி ஆகும் இன்றைய நுண்செயலிகளை எடுத்துக்கொண்டால் அவை 32 பிட் மற்றும் 64 பிட் என அதிக தரவுகளை கையாளும் திறன் கொண்டவையாக இருக்கிறது முந்தைய காலத்து நுண்செயலிகள் 8 பிட் வார்த்தைகளை கையாளும் திறன் பெற்றவை எடுத்துக்காட்டாக 8085 8088 மோட்டரோலா 6800 மற்றும் 6800 ஆகியன 8 பிட் வார்த்தைகளை கையாளுகின்றன 8086 மற்றும் 68000 வகை செயலிகள் 16 பிட் வார்த்தைகளை கையாள வடிவமைக்கப்பட்டவை இன்டல் 8086 மற்றும் 8088 ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்று என்னவென்றால் 8086 என்பது ஒரு 16 பிட் செயலி ஆகும் ஆனால் அதற்கு பின்னால் அறிமுகம் செய்யப்பட்ட 8088 செயலியானது 8 பிட் திறன் கொண்டது இதனை குறைந்த செயல்திறன் கொண்டதாக அறிமுகப்படுத்தியதன் காரணம் என்னவென்றால் 8085 ஆனது 8086 ற்கு முன்னால் அறிமுகம் செய்யப்பட்டது மேலும் இவற்றுள் பிரசித்தி பெற்றது 8085 ஆகும் 8088 மற்றும் 8085 ஆகிய இரண்டும் 8 பிட் அளவையும் ஒரே எண்ணிக்கையிலான தரவு முனையங்களையும் கொண்டவை ஆகும் 8086 அறிமுகப்படுத்தப்பட்டது வரை 8085 சிப்பு பயன்படுத்தப்பட்டு வந்தன எனவே 8085 சிப்பை மாற்றிவிட்டு 8086 ஐ அந்த இடத்தில் பொருத்த முடியவில்லை காரணம் 8085 என்பது 8 பிட் செயலி ஆனால் 8086 ஒரு 16 பிட் சிப்பு ஆகும் இதன் வன்பொருள் ஒன்றொடொன்று இணக்கமானது அல்ல இதன் காரணமாகத்தான் இன்டல் 8088 எனும் 8 பிட் செயலியை அறிமுகம் செய்தார்கள் இதன் உள் செயல்பாடு 8086 ஐ போலவே இருந்தாலும் இது ஒரு 8 பிட் வார்த்தையால் செயல்படுவதாகும் இதனால் 8085 பயன்படுத்தப்பட்ட இடங்களில் 8088 பயன்படுத்தப்பட்டன காரணம் 8085 மற்றும் 8088 ஆகியவற்றின் வன்பொருளில் மாற்றங்கள் எதுவுமில்லை ஆனால் மென்பொருளில் மாற்றங்கள் தேவைப்படும் ஒருசில நுண் செயலிகளில் 16 பிட் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன 8 பிட்டுகளின் குழுமத்தை அரை வார்த்தை அல்லது பைட் என்கிறோம் 16 பிட் என்பது ஒரு தரநிலை வார்த்தை அல்ல சில செயலிகளில் 32 பிட் வார்த்தையும் ஒரு சிலவற்றில் 64 பிட் வார்த்தையும் பயன்படுத்தப்படுகின்றன வார்த்தை அளவு என்பது ஒவ்வொரு செயலியையும் பொறுத்து வேறுபடும் வார்த்தை அளவு 16 பிட் என்றால் 8 பிட்டுகளின் குழுவை பாதிவார்த்தை அல்லது பைட் என்றும் 4 பிட்டுகளை நிபிள் என்றும் அழைப்பர் அதாவது பிட்டை இரண்டால் வகுத்தால் கிடைப்பது நிபிள் ஆகும் 32 பிட்டுகளை நீள வார்த்தை என்றழைப்பதுண்டு பிட்டுகளின் அளவுகளில் எந்த தரநிலையும் இல்லை அது செயலியை பொறுத்தது தற்போது 32 64 80 அல்லது 128 பிட் நுண்செயலிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுவிட்டன இவற்றிற்கு முந்தைய செயலிகளை விட இவை அதிக திறன் கொண்டவையாகும் அளவில் பெரிய தரவுகளை ஒரே வழி முறையை கொண்டு இயக்கும் ஆற்றல் பெற்றவை